ஸ்டீரியோ வடிவியலின் அதே தலைப்பின் கீழ் எபிபோலர் வடிவியலின் சிறப்பு வழக்கைப் பற்றி விவாதிப்போம் அது அஃபைன் எபிபோலார் ஜியோமெட்ரி எனவே ஒரு பொதுவான ப்ரொஜெக்டிவ் கேமராவிலிருந்து ஒரு அஃபைன் கேமரா எவ்வாறு வேறுபடுகிறது என்பதையும் நாங்கள் முன்பு விவாதித்தோம் ஒரு அஃபைன் கேமராவில் உங்கள் கணிப்புகளின் மையம் அல்லது முடிவிலியில் இருக்கும் கேமரா மையம் அதாவது ப்ரொஜெக்ஷன் கதிர்கள் அவை அனைத்தும் திடீர் திசைகளுக்கு இணையாக இருக்கின்றன மேலும் அடிப்படை திட்டங்கள் அடிப்படை இமேஜிங் பொறிமுறையானது அந்த இணையான திட்டத்தின் மூலம் நடைபெறுகிறது எனவே இரண்டு அஃபைன் கேமராக்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டீரியோ சிஸ்டத்தை கருத்தில் கொள்வோம் இதுபோன்ற இரண்டு கேமராக்கள் உள்ளன திசையும் உள்ளன என்பதை இந்த வரைபடத்தில் நீங்கள் காணலாம் எனவே இது ஒரு இணையான ப்ரொஜெக்ஷன் கதிர் ஆகும் இது இரண்டாவது கேமராவில் படங்களை உருவாக்குகிறது இதேபோல் முதல் கேமராவிற்கான இந்த திசையில் கதிர் உள்ளது கேமரா மையங்கள் முடிவிலியில் இந்த இணையான திட்டத்தில் உள்ளது எனவே இந்த ப்ரொஜெக்ஷன் கதிர்களின் குறுக்குவெட்டு முடிவிலியில் இருக்கும் இது கேமரா மையத்தை வரையறுக்கும் திறம்பட இந்த கதிர்களின் திசையாகும் எனவே எபிபோலார் கோடுகள் எவ்வாறு காணப்படுகின்றன எபிபோலார் கோடுகள் அனைத்தும் இணையான கோடுகள் அதே ப்ரொஜெக்ஷன் கதிரைப் பொறுத்தவரை இந்த ப்ரொஜெக்ஷன் கதிரில் கிடந்த அதே புள்ளிகளின் திட்டத்தை நான் எடுத்துக் கொண்டால் அந்த பட புள்ளிகள் அனைத்தும் ஒரு எபிபோலார் கோட்டை உருவாக்கும் என்பதை இங்கே காணலாம் எல்லா கதிர்களும் இங்கே இணையாக இருப்பதால் முதல் கேமராவில் உள்ள அனைத்து இணையான கதிர்களும் எபிபோலார் கோடுகளும் இணையாக இருக்க வேண்டும் அடிப்படை மேட்ரிக்ஸின் வடிவம் குறிப்பாக உங்களிடம் இந்த வகையான வடிவியல் இருக்கும்போது எளிமைப்படுத்தப்பட்டால் நீங்கள் இங்கே கட்டமைப்பைக் காணலாம் உங்களிடம் 5 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் மட்டுமே உள்ளன

இந்த பகுதியில் உள்ள அனைத்து 4 உறுப்புகளையும் அவை 0 என்றும் மற்ற உறுப்புகள் பூஜ்ஜியமற்றவை என்றும் பாருங்கள் எனவே 5 அளவுருக்கள் மட்டுமே தெரியும் ஆனால் மீண்டும் அவற்றின் அளவு இந்த பிரதிநிதித்துவத்தில் ஈடுபட்டுள்ளது எனவே 4 இண்டிபெண்டெண்ட் அளவுருக்கள் உள்ளன எனவே இங்கேப்ரொஜெக்ஷன் கதிர்கள் இணையாகவும் எபிபோலார் கோடுகள் மற்றும் தளங்கள் இணையாகவும் உள்ளன இது ஒரு அஃபைன் எபிபோலார் வடிவியலின் பண்புகள் ஆகும் மற்ற விஷயம் என்னவென்றால் எபிபோலார் கோடுகள் இணையாக இருப்பதால் எபிபோல்கள் e1 e2 வடிவத்தில் உள்ளன எனவே எபிபோலார் கோடுகளின் குறுக்குவெட்டு முடிவிலா புள்ளியில் இருக்கும் அதாவது அளவைக் குறிக்கும் மூன்றாவது பரிமாணத்தின் மதிப்பு 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட பண்பை மீண்டும் விரிவாக்குவோம் இந்த அஃபைன் ஸ்டீரியோ x என்பது x' உடன் ஒத்திருக்கிறது y என்பது y' உடன் ஒத்திருக்கிறது மேலும் இந்த புள்ளிகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட தளம் pi இல் இருக்கும்போது அவற்றுக்கிடையே இருக்கும் ஹோமோகிராஃபி ஆகும் எனவே அதுதான் தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராபி எனவே எபிபோல் வெட்டும் புள்ளி e1' e2'0 என குறிப்பிடப்படுகிறது இது வடிவம் என்று நாம் கண்டோம் மேலும் அதே வடிவத்தை பின்பற்றி எபிபோலார் கோடு e'XHAx ஆல் வழங்கப்படுகிறது ஏனெனில் இது y க்கு y' இன் ஹோமோகிராஃபிக் ட்ரான்ஸபார்மேஷன் ஆகும் இது எபிபோலார் வரியிலும் எபிபோல் எபிபோலார் வரியிலும் இருக்கும் எனவே e'XHx 0 க்கு சமம் எனவே FA ஆனது e'XHx ஆக இருக்க வேண்டும் எபிபோல்கள் இந்த வடிவத்தை கொண்டிருப்பதால் இந்த வடிவத்தின் காரணமாக மேல் பக்கத்தில் உள்ள அஃபைன் அடிப்படை மேட்ரிக்ஸின் 4x4 சப் மேட்ரிக்ஸ் அனைத்தும் 0 ஆக மாறும் எனவே இந்த குறிப்பிட்ட நெடுவரிசையால் அவை வலது எபிபோல்கள் வழங்கப்படுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே வலது எபிபோல்களின் மதிப்புகள் இந்த பாணியில் நிகழ்ந்தன எனவே e2' இங்கு வருகிறது e1' இங்கு வருகிறது இதேபோல் இடது எபிபோல்களின் மதிப்புகள் d e 0 வரிசையில் இருக்கும் என்பதையும் பார்ப்போம் வலது எபிபோல் b a 0 ஆல் வழங்கப்படுகிறது எனவே அஃபைன் அடிப்படை மேட்ரிக்ஸ் எபிபோல்களின் வடிவத்திலிருந்து நாம் காணக்கூடியவற்றை மிக எளிதாக தீர்மானிக்கப்படுகிறது இந்த அஃபைன் அடிப்படை மேட்ரிக்ஸை மதிப்பிடுவதற்கு நாம் தொடர்புடைய எபிபோலார் கோடுகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த சமன்பாடு மிகவும் எளிமையான வடிவத்தில் உருவாகிறது மேலும் நீங்கள் லீனியர் சமன்பாடுகளின் தொகுப்பை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் மீண்டும் இந்த வழியில் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் மற்றும் நேரடி லீனியர் மாற்றத்தைப் பயன்படுத்தி நீங்கள் தீர்க்கலாம் FA பெற உங்களுக்கு 4 புள்ளி பொருத்தங்கள் மட்டுமே தேவைப்படும் 4 இண்டிபெண்டெண்ட் அளவுருக்கள் உள்ளன மேலும் வடிவத்திலிருந்து ஒற்றுமை திருப்தி அடைகிறது ஏனெனில் அனைத்து மேல் சப் மேட்ரிக்ஸ் 2x2 துணை அனைத்தும் 0 ஆகும் எனவே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த சேனல் வடிவத்தில் நிர்ணயிக்கும் மதிப்பு 0 என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே உள்ளீட்டு ஒருமைப்பாட்டிற்கு நீங்கள் எந்த சிறப்பு நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டியதில்லை எனவே அணுகுமுறை புள்ளி பொருத்தங்களின் தொகுப்பைப் பயன்படுத்துகிறது அங்கு எபிபோலார் வடிவியலின் இந்த தடைகளை சுரண்டுவதற்கான ஒரு லீனியர் சமன்பாடுகளை நீங்கள் காணலாம் மேலும் இது எவ்வாறு அந்த சிக்கல்களை தீர்க்க முடியும் மற்றும் அந்த சமன்பாடுகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் இது அஃபைன் அடிப்படை மேட்ரிக்ஸின் விஷயத்தில் எளிமையான மதிப்பீடு ஆகும் இப்போது அடிப்படை மேட்ரிக்ஸை மதிப்பிடுவதற்கு மற்றொரு அணுகுமுறையைப் பயன்படுத்தலாம் 3 புள்ளி பொருத்தங்களை பயன்படுத்தி ஒரு தளத்தால் தூண்டப்பட்ட ஹோமோகிராஃபியை நாம் முதலில் கணக்கிடலாம் எனவே குறைந்தபட்சம் எங்களுக்கு 4 புள்ளி பொருத்தங்கள் தேவை எனவே இந்த ஹோமோகிராஃபி அஃபைன் ஹோமோகிராஃபி என்று ஏற்கனவே பார்த்தோம் அதற்காக 3 புள்ளி பொருத்தங்கள் கணக்கிட போதுமானது எனவே நாம் அதை செய்ய முடியும் பின்னர் நாம் எபிபோலார் வரியை கணக்கிட வேண்டும் இப்போது இந்த விஷயத்தில் l' எபிபோலார் வரியைக் கணக்கிடுவது போதுமானது ஏனெனில் அங்கிருந்து நாம் எபிபோல்களைப் பெறலாம் எபிபோலார் கோட்டின் திசைகள் அந்த எபிபோல்களை உங்களுக்குக் கொடுக்கும் ஏனென்றால் அதன் திசை கொசைன் l2 l1 0 இலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது எனவே உண்மையில் எபிபோல்கள் என்பது அந்த திசைகளில் முடிவிலி புள்ளியாகும் இது கோட்டின் திசையாகும் எனவே இந்த வழியில் எபிபோல்களைப் பெறலாம்

எனவே ஸ்டீரியோ வடிவியலின் இந்த குறிப்பிட்ட தலைப்பின் முடிவுக்கு வந்துள்ளோம் எனவே நாங்கள் விவாதித்த வெவ்வேறு அம்சங்களை சுருக்கமாகக் கூறுகிறேன் முதலில் நாம் ஒரு ஸ்டீரியோ இமேஜிங் அமைப்பில் எபிபோலார் வடிவியலைப் பற்றி விவாதித்தோம் அங்கே எபிபோல்கள் அதே புள்ளியுடன் தொடர்புடைய பட புள்ளிகள் மற்றும் கேமரா மையங்கள் அனைத்தும் ஒரே தளத்தில் இருப்பதை கண்டோம் பின்னர் அடிப்படை மேட்ரிக்ஸ் அதன் ஸ்டீரியோ அமைப்பை வகைப்படுத்துகிறது மற்றும் இது ஸ்டீரியோ அமைப்பிற்கு தனித்துவமானது இது உருமாற்ற மாறுபாடு போன்ற பல்வேறு பண்புகளைக் கொண்டுள்ளது அதாவது பட புள்ளிகளின் மாற்றம் எனக்கு அடிப்படை மேட்ரிக்ஸைத் தரும் அதை மதிப்பிடுவதற்கு நீங்கள் உருமாற்ற புள்ளிகளைப் பயன்படுத்தலாம் பின்னர் இது டிகிரி ஆஃப் ஃபிரீடம் 7 உடன் 3x3 ஒருமை மேட்ரிக்ஸ் ஆகும் அதாவது இண்டிபெண்டெண்ட் அளவுருவின் எண்ணிக்கை 7 ஆகும் மேலும் இது ஒருமை என்பதால் அதன் தீர்மானிப்பவர் 0 ஆக இருக்க வேண்டும் ரேங்க் 3 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸுக்கு அதன் ரேங்க் 2 ஆக இருக்கும் எனவே இது இரண்டாவது கேமரா தளத்தில் இரண்டாவது பட தளத்தில் ஒரு பட புள்ளியை அதன் எபிபோலார் வரியாக மாற்றும் செயல்பாடு ஆகும் எனவே இதுதான் நீங்கள் ஒரே மாதிரியான ஒருங்கிணைப்பு பிரதிநிதித்துவத்தில் பட புள்ளியுடன் அடிப்படை மேட்ரிக்ஸைப் பெருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் பட தளத்தில் ஒரேவிதமான ஒருங்கிணைப்பு பிரதிநிதித்துவத்தில் ஒரு கோட்டைப் பெறுவீர்கள் எந்தவொரு ஜோடி தொடர்புடைய புள்ளிகளுக்கும் இந்த உறவுகளைப் பெறுவீர்கள் நமக்கு எபிபோல்கள் e' கிடைத்தால் இதுதான் உறவு எனவே அவை அடிப்படை மேட்ரிக்ஸின் பூஜ்ஜியங்கள் எனவே எபிபோல்கள் அடிப்படை மேட்ரிக்ஸின் 0 கள் ஆகும் e என்பது குறிப்பு கேமரா தளத்தில் ஒரு எபிபோல் எனவே இது F இன் வலது பூஜ்ஜியம் மற்றும் e' என்பது இரண்டாவது கேமரா தளத்தில் உள்ள எபிபோல் மற்றும் இது அடிப்படை மேட்ரிக்ஸின் இடது பூஜ்ஜியமாகும் மறுபுறம் அவற்றைக் காண்பிக்கும் குறிப்பு கேமராவின் மாநாட்டை நான் மாற்றினால் F டிரான்ஸ்போஸ் அடிப்படை மேட்ரிக்ஸாக இருக்கும் மேலும் இந்த முடிவுகள் அனைத்தும் அந்த பிரதிநிதித்துவத்துடன் ஒத்துப்போகின்றன எனவே கொடுக்கப்பட்ட கேமரா மேட்ரிக்ஸ்கள் P மற்றும் P' மற்றும் F ஆகியவை நாங்கள் விவாதித்த தனித்துவமானது குறிப்பாக இந்த கணக்கீடுகள் நம்மிடம் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் இருந்தால் அந்த ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் I|0 மற்றும் P' ஐM|m என நியமன வடிவத்தில் வைத்திருந்தால் இது பிரதிநிதித்துவம் ஆகும் பின்னர் அடிப்படை மேட்ரிக்ஸ் mXM ஆக வழங்கப்படுகிறது எனவே இந்த குறிப்புகளின் வரையறைகளை எங்கள் விரிவுரையில் விவாதிக்கிறோம் அல்லது நான் உங்களுக்கு வெளிப்பாட்டைக் கொடுத்த மிகவும் பொதுவான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கருதுகிறீர்கள் நான் எனது விரிவுரைகளில் உண்மையில் விரிவாக்கவோ விவாதிக்கவோ இல்லை ஆனால் தயவுசெய்து இந்த வழியாக இருவருமே இந்த வெளிப்பாட்டைக் கவனியுங்கள் எனவே P மற்றும் P' இலிருந்து நாம் எபிபோலைக் கணக்கிட்டுள்ளோம் இதன் மூலம் வழங்கப்படுகிறது எனவே இது இப்போது எபிபோல் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முதல் கேமராவின் மையத்தின் படத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் எனவே முதல் கேமராவின் மையத்தின் படம் இந்த வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் முடிவிலி உள்ள வரைபடம் M'M 1 வழங்கப்படுகிறது எனவே இந்த அடிப்படை மேட்ரிக்ஸை நாம் எவ்வாறு பெறுகிறோம்

ஒரு ஜோடி ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் தனித்தனியாக ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸைக் கொடுத்தாலும் ப்ராஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் அடிப்படை மேட்ரிக்ஸுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படலாம் என்று நாங்கள் விவாதித்தோம் ஆனால் ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸ் ஒரு குடும்பத்திற்கு வழிவகுக்கும் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸின் ஜோடிகள் ஏனெனில் இப்போது உங்களிடம் ஹோமோகிராஃபி இருந்தால் முப்பரிமாண இடைவெளி இது ஒரு 3D ப்ரொஜெக்டிவ் இடத்தின் 4 X 4 அல்லாத ஒற்றை மேட்ரிக்ஸ் ஹோமோகிராஃபி ஆகும்

நாம் கவனிக்க வேண்டிய ஸ்டீரியோ அமைவு அல்லது ஜோடி கேமரா மேட்ரிக்ஸின் ஒரு குழுமம் இருக்கும் ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸ் F கொடுக்கப்பட்டால் குறிப்பு கேமரா எப்போதும் நியமன வடிவத்தில் I|0 வழங்கப்படுவதைக் கருத்தில் கொண்டு மேட்ரிக்ஸின் ஒரு குழுமத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பின்னர் இந்த குழுமத்தை அதன் எபிபோல் மற்றும் எந்த தன்னிச்சையான 3 வெக்டர் மற்றும் ஒரு தன்னிச்சையான அளவிடல் மாறிலி மூலம் அடிப்படை மேட்ரிக்ஸால் கொடுக்கலாம் இந்த வழக்கில் இங்கே காட்டப்பட்டுள்ள அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் காணலாம் பின்னர் ஒரு கேமரா மேட்ரிக்ஸ்கள் P P' மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஜோடி பட புள்ளிகள் x x' கொடுக்கப்பட்டால் அந்தந்த 3D காட்சி புள்ளி X ஐ மறுகட்டமைக்க முடியும் இதற்கான 3 அணுகுமுறைகளைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் அவற்றில் ஒன்று முக்கோண வடிவியலைப் பயன்படுத்துகிறது இரண்டாவது வடிவியல் முன்மாதிரி பிழையைப் பயன்படுத்துவது லீனியர் அல்லாத தேர்வுமுறை நுட்பத்தில் உள்ளது மூன்றாவது முக்கோணம் முக்கோண அணுகுமுறையின் பிரதிநிதித்துவத்தின் இயற்கணித வடிவமாகும் அந்த வகையில் நாம் வடிவத்தை பெற முடியும் பின்னர் அளவீடு செய்யப்பட்ட கேமராவின் அடிப்படை மேட்ரிக்ஸான அத்தியாவசிய மேட்ரிக்ஸ் தொடர்பான உண்மைகளையும் சுருக்கமாகக் கூறுவோம் இது இந்த வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வடிவத்தில் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்கள் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டீரியோ அமைப்பை நான் கருத்தில் கொண்டால் குறிப்பு கேமரா நியமன கேமரா நியமன மேட்ரிக்ஸ் I 0 மற்றும் இரண்டாவது கேமரா சுழற்சி அச்சின் சுழற்சி மற்றும் மொழிபெயர்ப்பு மற்றும் R h இன் மொழிபெயர்ப்பால் தொடர்புடையது எனவே அந்த விஷயத்தில் அத்தியாவசிய மேட்ரிக்ஸ் அந்த அளவுருக்களால் மட்டுமே வழங்கப்படுகிறது அத்தியாவசிய மேட்ரிக்ஸின் பண்புகளில் ஒன்று அதன் ஒற்றை மதிப்புகள் இரண்டு சமம் மற்றும் மூன்றாவது ஒன்று 0 ஆகும் E SR ஐ அறிந்த E இன் மேட்ரிக்ஸ் டீகாம்போசிஷன் மூலம் t பிரைம் குறுக்கு மற்றும் R ஐக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் கணக்கிடலாம் அங்கு S ஒரு வளைவு சமச்சீர் மேட்ரிக்ஸ் மற்றும் R ஆர்த்தோகனல் ஆகும் உங்களிடம் இந்த டீகாம்போசிஷன் இருந்தால் அத்தியாவசிய மேட்ரிக்ஸின் ஒற்றை மதிப்பு டீகாம்போசிஷனை பயன்படுத்தும் இங்கே காட்டப்பட்டுள்ள அதன் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்களையும் நீங்கள் கணக்கிடலாம் மேலும் இந்த அத்தியாவசிய மேட்ரிக்ஸின் இரண்டு டீகாம்போசிஷன் இருக்கக்கூடும் இது இந்த வடிவத்தில் இங்கே காட்டப்பட்டுள்ளது இது ஒற்றை மதிப்பு டீகாம்போசிஷன் மேட்ரிக்ஸ் U மற்றும் V ஐப் பயன்படுத்துகிறது மற்றும் இந்த வடிவத்தில் இங்கே காட்டப்பட்டுள்ள இரண்டு சிறப்பு மேட்ரிக்ஸ் Z மற்றும் W உள்ளன நீங்கள் பார்க்க முடியும் என S மற்றும் R இன் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது மேலும் அங்கிருந்து P' ஐ கணக்கிடலாம் எனவே இந்த u3 மேட்ரிக்ஸ் U இன் மூன்றாவது நெடுவரிசை என்பதை இங்கே கவனியுங்கள் அவை ஒற்றை மதிப்பு டீகாம்போசிஷன் ஆகும் அதாவது இது ஒற்றை மதிப்பு 0 உடன் தொடர்புடைய ஒரு நெடுவரிசை வெக்டர் ஆகும் மேலும் மேலே உள்ள ஒன்று இரண்டு கேமராக்களிலிருந்தும் ஒரு புள்ளியைப் பார்ப்பதில் சரியானதாகும் அடிப்படை மேட்ரிக்ஸின் மதிப்பீட்டையும் நாங்கள் விவாதித்தோம் எனவே தொடர்புடைய புள்ளிகளின் ஜோடிகளின் தொகுப்பைக் கொடுத்தால் அடிப்படை மேட்ரிக்ஸை மதிப்பிட முடியும் புள்ளிகள் குறைந்தபட்சம் 7 காலங்கள் தேவை ஒரு குறிப்பிட்ட முறையைப் பற்றி விவாதித்தோம் அங்கு 0 ஐகேன் வெக்டர்களுடன் தொடர்புடைய ஐகேன் வெக்டர்கள் இந்த வழக்கில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன 0 ஐகேன் வெக்டர்கள் எனவே ஒரு அமைப்பின் ஐகேன் வெக்டர்கள் ஒரு அடிப்படை மேட்ரிக்ஸின் அளவுரு பிரதிநிதித்துவம் இந்த வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது இது குறிப்பாக இது எபிபோல்களைக் கொண்டுள்ளது e பிரைம் மற்றும் e ஆகியவற்றைக் குறிப்பதில் கொஞ்சம் தெளிவற்ற தன்மை இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் e' இங்கே இருக்க வேண்டும் e இங்கே இருக்க வேண்டும் இது e' ஆக இருக்க வேண்டும் அதனுடன் தொடர்புடைய புள்ளிகளின் ஜோடிகளின் தொகுப்பைக் கொடுத்தால் கேமரா மேட்ரிக்ஸ்கள் மற்றும் காட்சி புள்ளியை 4x4 ஹோமோகிராபி மேட்ரிக்ஸ் என்ற ப்ரொஜெக்ட்டிவ் தெளிவின்மை வரை மதிப்பிட முடியும் பின்னர் ஒரு தளம் தூண்டப்பட்ட ஹோமோகிராபி பற்றி விவாதித்தோம் எனவே ஒரு தளம் ஒரு ஸ்டீரியோ அமைப்பில் தொடர்புடைய பட புள்ளிகளுக்கு இடையில் ஹோமோகிராஃபியைத் தூண்டுகிறது எனவே கேமரா மேட்ரிக்ஸ்கள் மற்றும் தளம் குறித்த ஒரு குறிப்பிட்ட விளக்கத்திற்கான ஹோமோகிராஃபிக்கான வெளிப்பாடு இதுவாகும் எனவே 𝑣𝑇 𝑙 இடமாற்றங்கள் விவரித்த தளம் தளத்தின் இயல்பான திசைகளைத் தருகிறது மற்றும் கேமரா மேட்ரிக்ஸ்கள் I | 0 ஆல் வழங்கப்படுகின்றன இது குறிப்பு கேமராவின் நியமன கேமரா மேட்ரிக்ஸ் மற்றும் A | a பொது கேமரா மேட்ரிக்ஸ் பின்னர் அந்த தளத்தால் தூண்டப்பட்ட ஹோமோகிராபி இந்த வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது அடிப்படை மேட்ரிக்ஸின் கட்டமைப்பை எளிதாக்கும் அஃபைன் எபிபோலர் வடிவியல் பற்றியும் நாங்கள் விவாதித்தோம் எனவே அவை வழங்கப்பட்ட எபிபோல்கள் வலது எபிபோல் ஆகும் அதாவது இடது எபிபோல் b a 0 மற்றும் வலது எபிபோல் d e 0 அங்கேயும் நாங்கள் அதே குழப்பத்தைக் கொண்டிருக்கிறோம் இடது எபிபோல் என்பது FA b a 0 ஆகும் இது 0 ஆக இருக்கும் இது இடது எபிபோல் ஆகும் எனவே அது வலது எபிபோலாக இருக்க வேண்டும் இதேபோல் d e 0FA என்பது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இது உண்மையில் சேர்க்கப்படலாம் எனவே இந்த திருத்தத்தை மீண்டும் இங்கேயும் கவனியுங்கள் இடது எபிபோல் இடது பட தளத்தில் எபிபோல் மற்றும் வலது எபிபோல் வலது பட தளத்தில் எபிபோல் ஆகும் இதைக் கொண்டு இந்த குறிப்பிட்ட தலைப்பின் முடிவுக்கு வந்துள்ளோம் அடுத்த சொற்பொழிவில் அம்சங்களைக் கண்டறிவது பற்றிய எங்கள் அடுத்த தலைப்பைப் பற்றி விவாதிப்போம்